செல் கல்ச்சர் விரிவுரை தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் சென்ற வகுப்பில் நான் மாயோ டியூப் மற்றும் அதன் பீனோட்டிப் பற்றி பார்த்தோம் அதை பற்றி பார்க்கும் போது அது ஒரு நிறைய நியூக்ளியஸ்கள் ஒரு நேர் கோட்டில் இனையும் ஒரு டியூப் போன்ற செல் ஆகும் இவை தானே சுருங்கி விரியும் தன்மை உடையது சில நேரங்களில் இவை தானே சுருங்கும் சில நேரங்களில் இவற்றுக்கு சில நிஐரோனால் சிக்னல் தேவை படுகிறது அதை பற்றி பின்பு பார்ப்போம் ஆனால் ராட் பீட்டஸ் செல்களில் இருந்து எடுத்த இவை தன்னால் சுருங்கக்கூடியதாக இருக்கிறது எப்போது தசை செல்கள் சுருங்கினாலும் பின்வரும் இரண்டு விஷயங்கள் நடக்கின்றன ஆக்டின் மயோசீன் பிலாமெண்டுக்கள் சிலீடிங் பிலமென்ட் மோஷன் கொண்டுள்ளன அவை ஒன்றின் மேல் ஒன்று அமர்ந்து மெதுவாக நகரும் இதை எங்கள் அனிமல் பிசியோலஜி புத்தகத்திலோ அல்லது என்னுடைய முந்திய விரிவுரையை பார்த்தாலோ புரியும் ஆனால் அதனுடைய நகரும் தன்மைக்கு கால்சியம் ஸ்பீக்கே மிக முக்கியம் எனவே இது 7வது வாரம் மற்றும் 4வது விரிவுரை ஆகும் இங்கு ஸ்லைடிங் பிலமென்ட் ஸ்லைடு ஆகும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த புள்ளிகள் கால்சியம் ஸ்பைக்கைக் காண்பிக்கும் எனவே ஒரு கால்சியம் ஸ்பைக்கிங் இருக்கும் இது மிகவும் நிலையற்ற ஸ்பைக் ஆகும் இதுபோன்று நடக்கிறது இது போல விழும் மிகவும் நிலையற்ற ஸ்பைக் ஆனால் இந்த நிலையற்ற ஸ்பைக்கை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த நிலையற்ற ஸ்பைக் மயோட்யூப்களில் இருக்கும் ஆர்கானெல்லால் கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போது நீங்கள் பெருமளவில் செய்ய முயற்சிக்கும்போதெல்லாம் நான் சிக்கலை ஏற்படுத்துகிறேன் மயோட்யூப்களில் சர்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்று அழைக்கப்படும் ஆர்கனெல் சர்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு பஞ்சு போன்றது அதை அழுத்தினால் கால்சியம் வெளியே வரும் பின்னர் அதை பின்னுக்கு இழுக்கும் எனவே இந்த ஆர்கனெல் இங்கே இருந்தால் அது கால்சியத்தை வெளியிடும் உடனடியாக அதை பின்னால் இழுக்கும் அதற்கான நேர இடைவெளி கால்சியத்தை வெளியே கொடுத்து அதை பின்னால் இழுப்பதுதான் கால்சியம் ஸ்பைக்கை தீர்மானிக்கிறது எனவே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மூலம் நடைபெறும் இந்த கால்சியம் ஸ்பைக்க இந்த செல் கல்ச்சர் டிஷ் இல் தக்கவைக்க வேண்டியது அவசியம் உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் உண்மையில் சரியான வகையான மயோட்யூப்களை உருவாக்கவில்லை அல்லது உங்களால் அதன் முழு வெளித்தோற்றத்தையும் அறிந்து கொள்ள முடியவில்லை இப்போது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு கால்சியம் விடுவிக்கும் ஆர்கனெல் ஆனால் இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எஸ் தூண்ட பெறுகிறது அல்லது இது 2 வகையான ஏற்பிகளால் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் இது மேற்பரப்பில் உள்ள 2 தனித்துவமான வகையான சென்சார்களால் செயல்படுத்தப்படுகிறது அவை கால்சியம் சென்சார்கள் நான் இவற்றை குறிக்க 2 வெவ்வேறு வண்ணங்களை வைக்கிறேன் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை இங்கே பார்க்கவும் ஒன்று ரியானோடைன் ஏற்பி என்றும் மற்றொன்று டி ஆர் ஏற்பி என்றும் அழைக்கப்படுகிறது இவை கால்சியம் சேனல்கள் டிD என்பது di எச் H என்பது ஹைட்ரோ பி P என்பது பைரிடினைக் குறிக்கிறது ஆர் R என்பது ஏற்பிகளைக் குறிக்கிறது எனவே ஒரு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அடிப்படையில் 2 வெவ்வேறு சென்சார்களைக் கொண்டுள்ளது ரியானோடின் RYR வடிவத்தில் சுருக்கமாக இது RYR என்றும் அழைக்கப்படுகிறது RY என்பது ரியானோடின் R என்பது ஏற்பிகளுக்கு இதில் DHPR என்ற டைஹைட்ரோபிரிடின் ஏற்பிகள் உள்ளன எனவே இந்த 2 ஏற்பிகளும் கால்சியம் சென்சார்களுமான இவை இரண்டும் கால்சியத்தை வெளியேற்றவும் அதை மீண்டும் உறிந்து கொள்ளவும் உதவுகின்றன இவ்வாறு கால்சியம் இயக்கவியல் செயல்படுகிறது இது சர்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை நான் வரைந்தது இந்த ஸ்பைக்கோடு ஒத்துப்போகிறது இப்போது நீங்கள் இதுபோன்ற ஒரு இன் விட்ரோ அமைப்பை உருவாக்கும்போது இங்கே மயோட்யூப்களின் சரியான தொடர் உள்ளது அவை இங்கே வளர்ந்து வருகின்றன நீங்கள் உருவாக்கிய மாட்ரிஸ் ஒரு டிஷில் வளர்ந்து வருகின்றன இப்போது முதலில் எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் பினோடைப்பைப் ஆமாம் நீங்கள் நிச்சயமாக மயோட்யூப் இன் பினோடைப் வைத்திருப்பது அதிர்ஷ்டம் இதில் பல அடுத்த கட்டங்கள் உள்ளன அடுத்த கட்டத்தில் உங்களிடம் இதன் செயல்பாட்டில் எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் அது தூண்டுதலால் அல்லது தூண்டுதல் இல்லாமல் சுருக்கம் சுருங்க வேண்டும்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 அது சுருங்கினால் தசை உருவாகும்போது பினோடைப்பின் அடிப்படையில் மொத்த உருவவியல் மட்டுமல்ல மயோசின் ஹெவி செயின் புரதத்தின் எஸ்பிரஸ்ஸன் வேறுபடும் எனவே இந்த படத்தை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் உங்களுக்குக் காட்டியபோது இந்த மயோசின்கள் நீல நிறத்தால் சுட்டிக்காட்டினேன் இந்த மயோசின்கள் மயோட்டூப்களை உருவாக்கியவுடன் அவற்றின் வடிவத்தை மாற்றுகின்றன அங்கு ஒரு மார்பாலஜி உள்ளது அல்லது மார்பாலஜி என்பது தவறான சொல் ஒரு சப் டைப் எஸ்பிரஸ்ஸன் உள்ளது எனவே இவை நீங்கள் கண்ட மயோட்யூப்களில் மயோசின் பெரும்பாலும் தனிப்பட்ட உயிரணுக்களில் இருக்கும் மயோசினுடன் ஒப்பிடும்போது இவை மிகவும் முதிர்ந்த வடிவமாகும் இந்த பீட்டல் மயோசின் ஹெவி செயின் என்று நியோ நாட்டல் மயோசின் ஹெவி செயின் மாற்றம் பெற்று அழைக்கப்படுகிறது சி என்பது ஹெவி செயின் பின்னர் இறுதியில் அடல்ட் மயோசின் ஹெவி செயின் எம் எச் சி என்பது மயோசின் ஹெவி செயின்யைக் குறிக்கிறது இந்த மாற்றங்கள் தான் நடக்கின்றன எனவே உங்கள் முயற்சி உண்மையிலேயே வெற்றிகரமாக இருந்தால் நீங்கள் மிகவும் வெற்றிகரமான வளர்ச்சியைக் கோருகிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த கட்டத்தை அடைய வேண்டும் பீட்டல் மயோசின் ஹெவி செயினிலிருந்து நியோனாட்டல் மயோசின் ஹெவி செயினாக மாற்றும் ஒரு நியோ நாட்டல் மயோசின் ஹெவி செயின் வெளிப்பாடு இருக்க வேண்டும் செல் கல்ச்சர் டிஷில் அது நடக்கவில்லை என்றால் அது இந்த வெளிப்பாடு அல்லது பினோடைப்பின் அடிப்படையில் சரியான முறையில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் மயோசின் ஹெவி செயின் வெளிப்பாடு என்பது ஒரு முறை இரண்டாவது விஷயம் பிஸிக்கல் பாராமீட்டர் இது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பது நல்லது மூன்றாவது பினோடிபிக் வேறுபாட்டைக் கொண்டுவருகிறது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இதை நீங்கள் R ஆல் மட்டுமே நிரூபிக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த 2 முக்கியமான ரியானோடைன் ஏற்பி மற்றும் DHPR ஏற்பிகளை வைத்து காணலாம் இந்த செல்கள் இந்த குறிப்பிட்டவற்றை வெளிப்படுத்த முடியும் மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த 2 தனித்துவமான மார்க்கர் டி ஆர் மற்றும் ஆர் ஆர் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற ஒன்று மிக மிக மிக அருகில் இருக்க வேண்டும் ஏறக்குறைய அவை ஒரே மாதிரியானவை போலவே இருக்கும் கிட்டத்தட்ட அவை இதுபோன்றவை இது ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது இல்லையெனில் இந்த முழு கால்சியம் ஸ்பைக்கிங் நடக்கப்போவதில்லை எனவே நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் ஆர் மற்றும் ஆர் ஆருக்கு எதிரான குறிப்பிட்ட வகை ஆன்டிபாடி என்று நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவே உங்களிடம் அவற்றின் குறிப்பிட்ட ஆன்டிபாடிகள் இருந்தால் அவற்றை தனித்தனியாக லேபிள் செய்யலாம் எனவே நீங்கள் எலும்பு தசையை வளர்க்கும் போது இந்த வெவ்வேறு அளவுருக்கள் அனைத்தையும் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் இன் விவோவில் ஒரு முதிர்ந்த திசுக்களில் உள்ள எல்லா அம்சங்களையும் கவனித்து முடிவெடுப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் நான் சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் மீண்டும் அடிப்படை அறிவியலை படித்து தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதை கண்டுகொள்ள உங்களுக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டும் பீட்டல் மயோசின் ஹெவி செயின்க்கு ஆன்டிபாடி தேவைப்படுகிறது பீட்டல் மயோசின் ஹெவி செயின் ஆரம்ப கட்டத்திலேயே வெளிப்பாடு உள்ளது நீங்கள் நியோ நாட்டல் மயோசின் ஹெவி செயின்க்கு ஆன்டிபாடிகள் தேவைப்பட்டிருக்க வேண்டும் அடல்ட் மயோசின் ஹெவி செயின் நீடித்து இருந்தால் உங்களுக்கு ஆன்டிபாடிகள் தேவை ஆர் மற்றும் ரியானோடைன் ஏற்பிகளுக்கு எதிராக உங்கள் ஆன்டிபாடிகள் தேவை நீங்கள் சுருக்கத்தைக் காண முடியும் மேலும் மின் இயற்பியல் நுட்பங்களைப் பயன்படுத்தி தசை செல்கள் உருவாக்கும் செயல் திறன்களைக் காண முடியும் மயோட்யூப்களின் ஆக்ஷன் பொட்டென்டஸியல் மற்றும் தன்மை பற்றி அறிவது மிக முக்கியமானதாக இருக்கும் நாம் செய்தது சரியானதா நம்மால் செயல்திறன் உள்ள செல் கல்ச்சர் செய்ய முடிந்ததா என்பதை கண்டுபிடிக்க கால்சியம் அலை அல்லது ஸ்பைக்கைக் காட்சிப்படுத்த நீங்கள் கன்ஃபோகல் மைக்ரோஸ்கோபியைப் பயன்படுத்த முடியும் அலை என்பது இங்கே தவறான சொல் நான் கால்சியம் ஸ்பைக் என்று கூறுவேன் ஏனென்றால் இது மிகவும் சாத்தியமானது மற்றும் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு ஸ்பைக்கை நீங்கள் காணலாம் எனவே ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு மாறுதலைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் ஒரு கால்சியம் அளவீடு செய்ய வேண்டியிருக்கும் போது உங்களுக்கு குறிப்பிட்ட கால்சியத்துடன் பிணைக்கப்படும் டை தேவைப்படும் நீங்கள்உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஒரு பட்டியலை தயார் செய்யலாம் உங்களுடைய இன் விட்ரோ சிஸ்டம் சரியான முறையில் வேலை செய்ய நீங்கள் மிக அதிகமாக உழைக்க வேண்டும் அதற்கு சரியான முறையில் திட்டமிடல் இருக்க வேண்டும் அதை விட மிக முக்கியமானதாக அதைப் பற்றிய அனைத்து விதமான அடிப்படை அறி வுகளையும் பெற வேண்டும் அவற்றையும் படிப்படியாக ஆராய்ந்து பார்த்து அதன் தரவுகளை மிக ஆழமாக நோக்கி அதை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து அதன் முக்கியமான விவரங்களை குறிக்க வேண்டும் இது நாம் இந்த ஆய்வில் வெற்றி பெறுவோமா அல்லது தோல்வி அடையும் என்பது மட்டுமல்ல இது மிக அடிப்படையான தேவையாகும் இந்த ஆய்வில் பெறப்படும்அனைத்து விதமான பாராமீட்டர்களையும் நாம் குறித்து வைத்து அதன் அடிப்படையில் முடிவினை எடுக்க வேண்டும் எனவே எலும்புத் தசைக்கான ஒரு வரையறுக்கப்பட்ட அமைப்பைப் பற்றிப் பேசும்போது அதற்கு முன்பே ஒரு வரையறுக்கப்பட்ட மீடியத்தை ஒருவர் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு முன்னர் நீங்கள் எந்த வகையான மற்றும் நாள்பட்ட திசுக்களை சேகரிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு நாள்பட்ட திசுக்களின் நன்மை மற்றும் தீமை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் எனவே நீங்கள் உண்மையில் நியோ நாட்டல் அல்லது போஸ்ட் பர்த் திசுவை எடுத்தால் உங்களுக்கு நிறைய ஃபைப்ரோபிளாஸ்ட் கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அதிகமாக உள்ள இந்த திசுக்களை பயன்படுத்தும் போது அவை உங்கள் தசை செல்களை மிஞ்சும் நீங்கள் இந்த மண்டலத்திலிருந்து அல்லது இந்த மண்டலத்திலிருந்து ஒரு திசுவை எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு நிறைய ஃபைப்ரோபிளாஸ்ட்கள் இருக்கும் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்கள் fibroblast மிக வேகமாகப் பிரிகின்றன அவை மிக வேகமாகப் பிரிந்தால் அவை உங்கள் எலும்புத் தசையை மிஞ்சும் எனவே நீங்கள் இங்கே ஒரு பிரிப்பு நுட்பத்தை வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஃபைப்ரோபிளாஸ்ட்களை பிரிக்கலாம் ஃபைப்ரோபிளாஸ்ட்களை நீங்கள் பிரித்தவுடன் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் நம்மால் சில திசுக்கள் சேர்ந்து கொள்வதை தடுக்க இயலாது அங்கு உங்களுக்கு உதவ முடியாது ஆன்டிபாடிகள் என்னிடம் இன்னும் உள்ளன எனவே ஃபைப்ரோபிளாஸ்டை எவ்வாறு பிரிக்க முடியும் என்பதற்கான வழிகளில் ஒன்று அதை நீங்கள் சஸ்பென்ஷன் செல்களில் வைத்து நிலையாக வைத்து விட வேண்டும் சில செல்கள் மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது வேகமாக கீழே செட்டில் ஆகும் பெரும்பாலும் ஃபைப்ரோபிளாஸ்ட்கள் வேகமாக செட்டில் ஆகின்றன எனவே ஃபைப்ரோபிளாஸ்ட் கலப்பது உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் எப்போதும் சஸ்பென்ஷனை எடுத்து அதை அகற்றலாம் அது தசை செல்களை அதிகம் கொண்டிருக்கும் ஆய்வு நூல்களின் தரவுகள் மூலம் நீங்கள் சில தந்திரங்கள் செய்யலாம் அது பெரிய விஷயமல்ல எனவே இப்போது திசுக்களை நாம்எடுக்கும் நாட்களைப் பொருத்து உங்கள் ஃபைப்ரோபிளாஸ்ட் அதிகரிக்கும் எனவே நீங்கள் E18 போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் உங்களிடம் மிகக் குறைந்த அளவு ஃபைப்ரோபிளாஸ்ட் மாசு உள்ளது ஆனால் அதில் நன்மை மற்றும் தீமை உள்ளது குறைபாடுகள் என்னவென்றால் உங்கள் வளர்ச்சி மெதுவாக இருக்கும் ஏனெனில் எலும்பு தசைகளுக்கு என்ன தேவை என்று ஃபைப்ரோபிளாஸ்ட் பல துணை காரணிகளை சுரக்க உதவுகிறது உங்கள் செல் கல்ச்சர் மீடியத்தை பயன்படுத்தி அந்த காரணிகளுக்கு நீங்கள் ஈடுசெய்ய முடிந்தால் அதிலிருந்து சரியான அளவில்சரியான திசுக்களை நாம் பெறலாம் ஆனால் அது மீண்டும் அடிப்படை உயிரியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கோருகிறது எனவே நீங்கள் எதை எடுக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் கலப்பதை தடுத்துக் கொள்ளலாம் சரியான திசுக்களை தேர்வு செய்வதன் மூலம் ஒரு வரையறுக்கப்பட்ட மீடியத்தை கொண்டிருக்க வேண்டும் ஏன் மீடியம் முக்கியமானவை அவை மிக முக்கியமானவை ஏனென்றால் ஒரு செல் இரண்டு கட்டங்களாக வளரும் ஒன்று அது பெருக்கம் அடையும் அடுத்ததாக அவை டிஃபரண்ட்செட் ஆகும் நீங்கள் பின்பற்றிய இந்த வெவ்வேறு அளவுருக்கள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பீட்டல் மயோசின் ஹெவி செயின் நியோ நாட்டல் மயோசின் ஹெவி செயின் அடல்ட் மயோசின் ஹெவி செயின் மற்றும் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரியானோடைன் ஏற்பி டி பிஆர் ஏற்பிகளின் இருப்பு செயல் திறன் சிறிய மயோட்யூப் அவற்றின் சுருக்கம் மற்றும் கால்சியம் எடையை அளவிடும் முறை என்று பலவற்றை அறிந்து கொண்டோம் இப்போது செல் கல்ச்சர் மாதிரிகளை வளர்ப்பதற்கான செயல்முறை எவ்வளவு தீவிரமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது சில செல்களை துறந்து சில செல்களை வளர்ப்பது மட்டுமல்ல நீங்கள் நிஜ வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை முறையாகக் கண்டுபிடிப்பதாகும்